ஒரு லேசரில் தூண்டப்பட்ட உமிழ்வு மற்றும் ஒளியின் பெருக்கம் குவாண்டம் மெக்கானிக்ஸ் அறிமுகம் முந்தைய சொற்பொழிவில் ஐன்ஸ்டீனின் A மற்றும் B குணகங்களைப் பற்றி விவாதித்தோம் மேலும் E1 மற்றும் E2 ஆற்றல்களுடன் 1 மற்றும் 2 ஆகிய இரண்டு ஆற்றல் நிலைகள் இருப்பதைப் பற்றி கற்றுக்கொண்டோம் மேலும் கீழ் மட்டத்தில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கை N1 ஆகவும் மேல் நிலை N2 ஆகவும் இருக்கும் அணுக்கள் கீழ் மட்டத்திற்கு வரும் விகிதம் A21B21uTN2B12uTN1க்கு சமம் மற்றும் dN1dt என்பது dN2dtக்கு சமம் ஏனென்றால் மொத்த அணுக்களின் எண்ணிக்கை அப்படியே உள்ளது இனிமேல் நான் 1 மற்றும் 2 ஐ கைவிடப் போகிறேன் நாம் இரண்டு நிலைகளைப் பற்றி பேசுகிறோம் என்பது புரிந்து கொள்ளப்படுகிறது B12 என்பது B21 ஐப் போன்றது என்பதையும் நாம் கண்டோம் எனவே நான் இதை B என்று அழைக்கப் போகிறேன் மேலும் ஒரு குணகம் A 8πh3Bc3க்கு சமமாக இருந்தது ஒரு குணகம் A உயர் மட்டத்தின் வாழ்நாளுடன் தொடர்புடையது என்பதையும் நாம் அறிந்தோம் அதாவது சராசரியாக இதன் வாழ்நாள் எவ்வளவு காலம் அணு எவ்வளவு காலம் மேல் மட்டத்தில் இருக்கப் போகிறது என்பதுதான் நேரம் முன்னேறும்போது ஒரு கதிர்வீச்சு அணு சமிக்ஞைகள் அல்லது ஒளியைக் கொடுக்கும் இது வீச்சில் அதிவேகமாகக் குறைகிறது இந்த அதிவேகமானது e At போன்றது எனவே இது நேரம் 1A இல் E இன் காரணியால் குறைகிறது இதைத்தான் நாம் வாழ்நாள் என்றும் இதை 1A என்று அழைக்கிறோம் இவ்வாறுதான் இந்த இரண்டும் தொடர்புபடுத்தப்படுகின்றன இது கொடுக்கிறது இது ஒரு அலை மற்றும் இது சிதையும் வீச்சுகளைக் கொண்டிருப்பதால் இந்த அலைக்கான ஒமேகாவிற்கு எதிராக அல்லது இந்த அலைக்கு எதிராக நான் செறிவை சதி செய்தால் அலைநீளம் உடன் தொடர்புடைய சில அதிர்வெண்கள் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளன ஆனால் அகலத்தில் முழு அகலத்தில் அரை அதிகபட்சம் full width at half maximum என்பது A ஆகும் இதில் அதிர்வெண்களும் உள்ளன ஆகவே A என்பது full width at half maximum பவர் ஸ்பெக்ட்ரம் என நீங்கள் அறிந்தது ஆகும் அதாவது எந்த அதிர்வெண்ணில் என்ன செறிவு வெளிவருகிறது என்பது பொருள் ஆகவே இந்த வகையான சிகரத்தை நான் நீல நிறத்தில் காட்டியிருப்பது இதுதான் நீங்கள் பார்க்கும் ஒரு வகையான உச்சநிலை வெளிச்சம் வெளியேறும் ஒரு அணுவிலிருந்து வெளிச்சம் வெளியேறும் போது நீங்கள் அளவிடும் செறிவு ஆகும் எனவே இப்போது சில எண்களுக்கு ஒரு உணர்வைப் பெறுவோம் இப்போது கிளர்ச்சி நிலையின் ஆயுட்காலம் அல்லது ஒரு அணுவின் மேல் நிலை 10 8 முதல் 10 10 என்ற வரிசையில் 10 விநாடிகள் என்று சொல்லலாம் ஆகையால் A குணகம் A என்பது 1τ இது10 8 முதல் 10 10 second inverse வரிசையில் இருக்கும் இது A ஐப் பற்றி நாம் பேசும் ஒருவகையான எண் B குணகம் பற்றி எப்படி A என்பது 8πh3c3Bஆக B உடன் தொடர்புடையது எனவே B என்பது 10 8 முதல் 10 10 வரையிலான வரிசையின் Ac38πh3 ஆகும் எனவே ஒரு 109c33 ஐ எடுத்துக்கொள்வோம் 38π என்பது 25 மடங்கு h வரிசையில் 10 34வரிசையில் உள்ளது இது 109 க்கு சமம் இது 500 நானோ மீட்டர் எனவே அதாவது 53 நானோ என்பது 10 9 மீட்டர் அல்லது 10 27மடங்கு 106 அதாவது 500 க்யூப் வகுத்தல் 25 மடங்கு 10 34ஆகும் எனவே இந்த தோராயமாக ரத்துசெய்யப்படுவதாகக் கூறும் வரிசையைப் பற்றி நாம் பேசுகிறோம் இது ரத்துசெய்யப்பட்டு உங்களுக்கு 107 கிடைக்கும் 107 பிளஸ் 6 1013 1022 அலகுகள் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் இந்த அலகுகளைச் செயல்படுத்துவதற்கு நான் உங்களை அனுமதிப்பேன் மேலும் இதை ஒதுக்கீட்டு சிக்கலாக உங்களுக்கு வழங்குகிறேன் இந்த அலகுகளை செயல்படுத்துவதில் A இன் அலகு T தலைகீழ் மற்றும் Bu போன்றது என்று நினைவில் கொள்ளுங்கள் எனவே அதுதான் நாம் பேசும் வரிசைகள் ஆகும் இப்போது இது தூண்டப்பட்ட உமிழ்வின் இருப்பை உயர்த்துகிறது இது ஒரு ஒளி சமிக்ஞையை பெருக்கும் சாத்தியத்தை உருவாக்குகிறது மேலும் நான் விளக்குகிறேன் என்னிடம் ஒரு கனசதுரம் உள்ளது அதில் சில வாயு நிரப்பப்பட்டு அதன் வழியாக நீங்கள் ஒளியை செலுத்துகிறீர்கள் என்ன நடக்கும் என்றால் இந்த ஒளி உறிஞ்சப்பட்டு வெளிவருவது குறைந்த செறிவுள்ள வெளிச்சமாக இருக்கும் அது ஏன் நடக்கிறது மேல் மட்டத்தில் N2 அணுக்கள் இருப்பதால் கீழ் மட்டத்தில் N1 அணுக்கள் உள்ளன மேலும் அதிர்வெண் ஒளி உறிஞ்சப்படுகிறது பொதுவாக N1 ஐ விட N2 அதிகமாக இருந்தால் இதை நான் விரைவில் கணித ரீதியாகக் காண்பிப்பேன் பின்னர் என்ன நடக்கும் என்றால் உறிஞ்சப்படும் அணுக்கள் எண்ணிக்கையில் பெரியதாக இருக்கும் பின்னர் அணுக்கள் கீழே வரும் எனவே ஒளி உறிஞ்சப்படும் எவ்வாறாயினும் இந்த வாயுவில் அணுக்கள் உள்ளன அதாவது N2 N1 ஐ விட அதிகமாக உள்ளது எனில் அதனுள் செல்லும் ஒளி பெருக்கப்படும் அதிக ஒளி வெளியே வரும் ஏனென்றால் அணுக்கள் ஒளியை உறிஞ்சுவதை விட கீழே இறங்கி கதிர்வீச்சை வெளியிடும் எனவே ஒளி பெருக்கப்படுகிறது நாம் இப்போது N1 மற்றும் N2 க்கும் இடையிலான இந்த உறவு மற்றும் ஒளி கணித ரீதியாக பெருக்கப்படுவது அல்லது குறைந்து மங்கி வருவதைப் பார்ப்போம் எனவே இதற்காக நான் கருதுவது என்னவென்றால் இந்த குழாயை எடுத்து இந்த நீளத்தை டெல்டா z என எடுத்துக் கொண்டால் இந்த குறுக்கு வெட்டு பரப்பு a ஆக இருக்கட்டும் ஒளியின் செறிவு I எல்லா அதிர்வெண்களிலும் உள்ளே வருகிறது என்று வைத்துக்கொள்வோம் மேலும் ஒளியின் செறிவு I பிளஸ் டெல்டா I நான் அதை நேர்மறையாக எடுத்துக்கொள்கிறேன் இதனால் கணித வளைவுகள் மிகவும் வசதியான அலைகளில் செயல்படுகின்றன II ன் ஒளி வெளியே செல்கிறது அது ஏன் நிகழ்கிறது அது ஏன் நிகழ்கிறது என்றால் ஒளியை உண்டாக்கும் அணுக்கள் இருப்பதால் மேலும் ஒளியை உறிஞ்சும் அணுக்கள் உள்ளன மேலும் உமிழ்வு மற்றும் உறிஞ்சுதலின் வேறுபாடு இந்த ஒளியைக் கொடுக்கும் எனவே நான் இந்த Z நீளமுள்ள குழாயை எடுத்துக் கொள்கிறேன் குறுக்கு வெட்டு பகுதி a யையும் உள்ளே வரும் ஒளியின் செறிவு I யையும் வெளியே செல்லும் ஒளியின் செறிவு II யையும் எடுத்துக்கொள்கிறேன் மேலும் உள்ளே நிகழும் உறிஞ்சுதல் மற்றும் உமிழ்விலிருந்து வேறுபாடு எழுகிறது மேல் மட்டத்தில் உள்ள அணுக்களின் அடர்த்தி n2 ஆகவும் கீழ் மட்டத்தில் உள்ள அணுக்களின் அடர்த்தி n1 ஆகவும் இருக்கட்டும் பிறகு என்னிடம் என்ன இருக்கிறது எனக்கு ஒரு தன்னிச்சையான உமிழ்வு உள்ளது மற்றும் எப்போது நான் அதை செய்ய முடியும் தூண்டப்பட்ட உமிழ்வு மற்றும் உறிஞ்சுதல் நிச்சயமாக உள்ளது ஆதிக்கம் செலுத்தும் வகையில் ஒளியின் செறிவு போதுமானதாக இருப்பதாக நான் கருதுகிறேன் எனவே ஆற்றல் சமநிலை சமன்பாட்டிலிருந்து எனக்கு வெளியே செல்லும் E கிடைக்கும் உறிஞ்சப்பட்டவை எதுவாக இருப்பினும் வெளியே செல்லும் E யானது உள்ளே வரும் E க்கு சமமாக இருக்கும் அணுக்கள் வழங்கிய அணுக்களின் ஆற்றலால் என்ன கொடுக்கப்பட்டுள்ளது வெளியே செல்லும் ஆற்றலை ஒரு யூனிட் நேரத்திற்கு ஒரு பரப்பிற்கு ஒரு யூனிட்டுக்கான ஆற்றல் என்று செறிவை எழுதலாம் இது எல்லாவற்றிற்கும் இது ஒரு யூனிட் நேரத்திற்கு எனவே ஒரு யூனிட் நேரத்திற்கு வெளியே செல்லும் ஆற்றல் E செறிவு ஆக இருக்கும் ஒரு பரப்பு a விற்கு குறுக்கேச் செல்லும் II என்பது I a பிளஸ் மேலிருந்து கீழ் மட்டத்திற்கு வரும் அணுக்களின் எண்ணிக்கை n2 மடங்கு கன அளவு a Zக்கு சமமாக இருக்கும் மேலும் இது மேல் மட்டத்தில் உள்ள மொத்த அணுக்களின் எண்ணிக்கை மற்றும் உமிழ்வு வீதம் uT ஆகும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு முறையும் ஒரு அணு மேலிருந்து கீழ் மட்டத்திற்கு மாறுவதால் அது hν ஆற்றலை வெளிப்படுத்துகிறது மைனஸ் கீழிருந்து மேல் நிலைக்கு மாற்றங்களை உருவாக்கும் அணுக்களின் எண்ணிக்கை இந்த விரிவுரையின் ஆரம்பத்தில் நான் எழுதிய இருப்பு சமன்பாட்டிலிருந்து n1aZBuThν ஆக இருக்கும் ஆகையால் நான் பெறுவது என்ன அடுத்த பக்கத்தில் இதை நான் சரியாகச் சொல்கிறேன் நான் I aஒரு யூனிட் நேரத்தில் நடக்கும் அனைத்தும் Bn2 n1uThνaZ க்கு சமம் நான் எல்லா சொற்களையும் சேகரித்தேன் எனவே a க்கு சமமான IZ ரத்து செய்யப்படுகிறது இது Bhνn2 n1uTக்கு சமம் இதிலிருந்து n2 n1 0 ஐ விட அதிகமாக இருப்பது தெளிவாகிறது அதாவது மேல் மட்டத்தில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கை கீழ் மட்டத்தில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கையை விட அதிகமாக உள்ளது d I d Z ஐ நான் IZ என எழுதுகிறேன் எனவே 0 ஐ விட அதிகமாக செறிவை நான் உள்ளே அனுப்ப விரும்புவது எதுவாக இருந்தாலும் அது வெளியே வரும்போது பெருகும் மறுபுறம் n2 n1 0 ஐ விடக் குறைவாக இருந்தால் d I d Z 0 ஐ விடக் குறைவாக இருக்கும் மேலும் ஒளி குறைந்து அது உறிஞ்சப்படுகிறது இந்த சமன்பாட்டை இப்போது சற்று சிறந்த வடிவத்தில் நாம் எழுதலாம் எனவே இது d I d Z என்பது Bhνn2 n1uTக்கு சமம் அடிக்கடி செறிவின் அடிப்படையில் uT ஐ எழுத விரும்புகிறேன் எனவே நான் ஒரு அதிர்வெண் வரம்பிற்கு மேல் ஒளியை அனுப்புகிறேன் என்பதை நினைவில் கொள்க எனவே இது மொத்த ஆற்றல் மற்றும் இது ஒரு சமதள அலை போன்றது எனவே இந்த முறை C என்பது தீவிரம் செறிவு எனவே இது uTஎன்பது Ic என்பதைக் குறிக்கிறது என நான் எழுத முடியும் சமன்பாட்டில் நான் அதை பதிலீடு செய்யப் போகிறேன் மற்றும் எனக்கு d I d Z என்பது n2 n1BhνcIக்கு சமம் என கிடைக்கிறது இது நீள சதுரம் அல்லது பரப்பளவு பரிமாணங்களைக் கொண்டுள்ளது என்பதை நீங்கள் எளிதாகக் காட்டலாம் எனவே நான் குறுக்கு வெட்டு என்று அழைக்கப்படும் ஒன்றை வரையறுக்கப் போகிறேன் இது Bhνc க்குப் போவதை நீங்கள் விரும்பினால் இது transition cross section மாற்றம் குறுக்கு வெட்டு ஆகும் ஆகையால் ஒரு ஊடகத்தில் ஒளி நீளத்திற்கு மேல் பயணிக்கும்போது அது n2 n1σI ஆக மாறும்போது d I d Z என்ற வடிவத்தில் சமன்பாட்டை எழுதவும் நாம் கருத்தில் கொண்டதை மீண்டும் ஒரு படமாக உருவாக்குகிறேன் இந்த வாயு அணுக்கள் n 2 உடன் மேல் மட்டமாகவும் n 1 கீழ் மட்டத்தில் இருப்பதாகவும் ஒரு கொள்கலன் உள்ளது என்று நாம் இப்போது கருதுகிறோம் மேலும் நான் செறிவு I உடைய அதிர்வெண் ஒளியை இடைநிலை அதிர்வெண்ணிற்கு நெருக்கமாக அனுப்புகிறேன் அது பயணிக்கும்போது அது d I d Z n2 n1σI சமன்பாட்டை திருப்தி செய்கிறது எனவே n2 ஐ விட n1 அதிகமாக இருந்தால் அது மேல் மட்டத்தில் உள்ள அணுக்களின் அடர்த்தி கீழ் மட்டத்தில் உள்ள அணுக்களின் அடர்த்தியை விடப் பெரியது என்றால் செறிவானது அது பயணங்களைப் போலவே அதிகரிக்கும் மேலும் அது பெருக்கப்படும் இப்போது குறுக்குவெட்டு ன் மதிப்பை மதிப்பிடுவோம் இதற்காக நான் இந்த சிக்மாவை வரையறுத்துள்ளேன் இது Bhνc இது Bhc இன் வரிசையின் Bh என எழுத முடியும் நான் வெள்ளை ஒளி அல்லது ஒரு அகன்ற அலைக்கற்றை ஒளியை பிரகாசிக்கும்போது எனவே ஒரு அகன்ற அலைக்கற்றை ஒளிக்கு வை நான் nu என்ற அதே வரிசையை எடுக்க முடியும் மற்றும் நான் சிக்மாவை Bhcக்கு சமமாக எழுத முடியும் சில நிமிடங்களில் நான் உங்களுக்குக் காட்டிய எண்ணை மதிப்பிடுவோம் B என்பது வரிசையில் 22 அலகுகள் உள்ளது என்று வைத்துக் கொள்ளுங்கள் h என்பது 10 34 வரிசை வகுத்தல் C என்பது 108 இன் வரிசையாகும் எனவே இது 10 20 மீட்டர் ஸ்கொயர் ஆக இருக்கும் அல்லது 10 14 சென்டிமீட்டர் ஸ்கொயர் வரிசையில் அணுக்களில் நாம் பொதுவாகக் காண்பது சிக்மா என்பது 10 18 முதல் 10 20 சென்டிமீட்டர் ஸ்கொயர் வரிசையில் இருக்கும் ஆனால் நான் இங்கே என்ன செய்தேன் என்றால் ஒரு மதிப்பீடு மட்டுமே செய்தேன் எனவே நீங்கள் என்ன செய்யப் போகிறீர்கள் என்றால் d I d T என்பது10 18I இன் வரிசையாக இருக்கப் போகிறது எனவே நீங்கள் intensityல் ஏதேனும் குறிப்பிடத்தக்க மாற்றத்தை உருவாக்க விரும்பினால் என்பது உண்மையில் பெரியதாக இருக்க வேண்டும் இப்போது லேசர்களை உருவாக்க இது எவ்வாறு முறைப்படுத்தப்படுகிறது எனவே லேசரில் என்ன நடக்கிறது என்பதை இப்போது பார்ப்போம் ஒரு லேசரில் ஒருவர் என்ன செய்கிறார் என்றால் இரண்டு கண்ணாடியை வைக்கிறார் இவை கண்ணாடிகள் மற்றும் உள்ளே ஒரு ஒளியை உருவாக்குகின்றன இந்த ஒளி முன்னும் பின்னுமாக செல்கிறது இடதுபுறத்தில் உள்ள கண்ணாடியின் பிரதிபலிப்பு R1 ஆக இருக்கட்டும் வலதுபுறத்தில் உள்ள கண்ணாடியின் பிரதிபலிப்பு R2 ஆக இருக்கட்டும் எனவே என்ன நடக்கிறது என்றால் light of intensity I வலதுபுறம் செல்லும்போது திரும்பி வருவது R2 I ஆகும் அது வலது பக்க கண்ணாடியிலிருந்து பிரதிபலித்த பிறகு நான் R1 மடங்கு R2 மடங்கு I ஐ பெறுகிறேன் ஒளி நாம் அதை பெருக்கினால் பிறகு R1 R2 I மடங்கு பெருக்க காரணி ஆனது குறைந்தபட்சம் ஒன்றாவது இருக்க வேண்டும் அதுவும் முக்கியமானதாக இருக்க வேண்டும் பெருக்க காரணி உண்மையில் R1 மற்றும் R2 ஐ விட பெரியதாக இருக்க வேண்டும் பெருக்க காரணி எவ்வளவு என்பதை சரிபார்க்கலாம் எனவே எனக்கு d I d Z என்பது n2 n1σI க்கு சமமாக உள்ளது இது ஒளியில் பயணிக்கும் தூரம் Zல் I I0en2 n1σZ ஐ தருகிறது இப்போது நீளம் l என்றால் இரண்டு கண்ணாடிக்கு இடையில் நாம் கருதும் குழியில் ஒளி அசல் கண்ணாடி Iக்கு திரும்பி வரும்போது இடது கண்ணாடியில் 2 l தூரம் பயணித்தபின் I0en2 n12l க்கு சமமாக இருக்கும் இது பெருக்க காரணி இது பெருக்க காரணி இந்த முறை R1 R2 குறைந்தது 1 ஆக இருக்க வேண்டும் அவை I ஆக இருக்க வேண்டும் என்று நான் மேலே எழுத வேண்டும் எனவே பெருக்க காரணி முறைகள் எனவே en2 n1σ2lR1R2Iகுறைந்தபட்சம் I ஆக இருக்க வேண்டும் இதனால் உண்மையில் நிலைத்திருக்கும் ஒளி அதன் lattice amplified செய்யப்பட்டால் அதிகமாக இருக்க வேண்டும் எனவே என்னிடம் n2 n1σ2l க்கு சமமான lnR1R2 இருக்க வேண்டும் எனவே n2 n1 என்பது lnR1R22l க்கு சமமாக இருக்க வேண்டும் இது ln√ σl க்கு சமம் R1 மற்றும் R2 1 க்கும் குறைவாக இருப்பதால் இந்த எண்ணிக்கை 0 ஐ விட அதிகமாக உள்ளது எனவே லேசர் நடவடிக்கை நடைபெற n2 n1 குறைந்தபட்சம் ln√ σl ஆக இருக்க வேண்டும் இது critical population inversion என அழைக்கப்படுகிறது n2 n1 critical என்பது ln√ σl க்கு சமம் எனவே இதுதான் மேல் மட்டத்தில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கை கீழ் மட்டத்தில் உள்ளதை விட அதிக எண்ணிக்கையைக் கொண்டிருக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வந்துள்ளோம் லேசர் செயல்பாட்டைத் தக்கவைக்க கண்ணாடியின் பிரதிபலிப்பு மற்றும் இந்த அணுக்களை நான் வைத்திருக்கும் இந்த குழியின் நீளம் ஆகியவற்றால் வழங்கப்படும் அவற்றுக்கு இடையே குறைந்தபட்ச வேறுபாடு இருக்க வேண்டும் மேலும் அவை பெருக்கிகளாக செயல்படுகின்றன இப்போது 0 ஐ விட இந்த n2 n1 ஐ பெரியதாக அடைய சரியாக என்ன செய்யப்படுகிறது நான் அடுத்த விரிவுரையில் விவாதிப்பேன்